மீண்டும் வருக நெறிமுறை முடிவெடுப்பதில் கோட்பாடுகள் மற்றும் அதன் பயன்பாடு பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் இன்றைய அமர்வில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வழக்கை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் மேலும் பயன்வாதம் உரிமைகள் மற்றும் கடமைகள் நெறிமுறைகள் மற்றும் நல்லொழுக்க நெறிமுறைகள் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் மேலும் நாம் எதைக் கவனித்துக்கொள்கிறோம் எதற்கு முன்னுரிமை கொடுப்போம் ஒரு கோட்பாடு மற்றொன்றை விடவும் பிரச்சனைக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதைப் பார்ப்போம் நிலத்தடி நீரில் அபாயகரமான கழிவுகளை வெளியேற்றும் ஒரு சிறிய நகரத்திற்கு அருகில் உள்ள ஒரு இரசாயன ஆலைக்கு இதை எடுத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு சிறிய நகரத்திற்கு அருகிலுள்ள ஒரு இரசாயன ஆலை இது அபாயகரமான கழிவுகளை நிலத்தடி நீரில் வெளியேற்றுகிறது நகரத்தை எடுத்துக் கொண்டால் கிணறுகளில் இருந்து தண்ணீர் நகரத்திற்கான நீர் வழங்கல் சமரசம் செய்யப்படும் மேலும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க சுகாதார பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே சரியான நெறிமுறைகளைப் பற்றி நாம் பேசும்போது இந்த மாசுபாடு நெறிமுறையற்றது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் இது பல குடியிருப்பாளர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பான குடிநீரைப் பெற உரிமை உண்டு ஆலையின் பொருளாதார நன்மைகள் மாசுபாட்டின் எதிர்மறையான விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான நகராட்சி நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்குத் தேவைப்படும் செலவுகள் ஆகியவை கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு பயனுள்ள பகுப்பாய்வு முடிவு வரலாம் எனவே நீங்கள் செலவு பலன் பகுப்பாய்விலிருந்து செல்லும்போது ஆலை கொண்டு வரப்போகும் பொருளாதார நன்மைகள் என்ன என்பதை காண்கிறோம் ஆனால் மாசுபாட்டின் சமூக செலவு பெறுவதில் உள்ள செலவு ஆகியவற்றின் அடிப்படையில் செலவு பாதுகாப்பு இருக்கும் நகராட்சியின் நீர் விநியோகம் அதிகமாக இருக்கும் மேலும் இது இந்த ஆலை கொண்டு வரப் போகும் நன்மைகளை விட அதிகமாக இருக்கும் நல்லொழுக்க நெறிமுறைகள் நிலத்தடி நீரில் கழிவுகளை வெளியேற்றுவது ஒரு பொறுப்பற்ற செயல் என்றும் அது தனிநபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் செய்யக்கூடாது என்றும் கூறுகிறது இந்த வழக்கில் அனைத்து நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரே முடிவுக்கு வழிவகுக்கும் ஆனால் சில சமயங்களில் எல்லாக் கோட்பாடுகளும் ஒரே முடிவை நோக்கிச் செல்லும் இடங்களில் இந்த வகையான தீர்வுகள் நடக்காமல் போகலாம் இது போல் நடந்தால் அனைத்து கோட்பாடுகளும் ஒரே முடிவுக்கு வந்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்க சூழ்நிலையாகும் மேலும் நாங்கள் உண்மையில் ஒரு நெறிமுறைக் கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்ட ஒரு முடிவை எடுக்கிறோம் என்பது எங்களுக்குத் தெரியும் அதைப் பற்றி எந்த குழப்பமும் இல்லை ஆனால் சில சமயங்களில் இதுபோன்று நடக்கலாம் எல்லாக் கோட்பாடுகளும் ஒரே முடிவை நோக்கிச் சுட்டிக் காட்டாமல் இருக்கலாம் மேலும் முடிவு மற்றும் தடுமாற்றம் மீண்டும் தொடங்குகிறது இது நாம் தேர்வு செய்யப் போகும் கோட்பாட்டை பொறுத்தது எதைத் தேர்வு செய்யப் போகிறோம் மற்றும் எந்த முடிவை நாம் இப்போது கருத்தில் கொள்ளாமல் இருக்கலாம் எனவே அந்த பிரச்சனைகளையும் பார்ப்போம் எனவே இங்கே நாம் அபெர்டீன் 3 வழக்கைப் பற்றி விவாதிப்போம் எனவே இது மிகவும் உன்னதமான பொறியியல் வழக்கு இது பெரும்பாலும் பொறியியல் நெறிமுறை வகுப்புகள் மற்றும் உரைகளில் விவாதிக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அபாயகரமான மற்றும் நச்சு இரசாயனங்களுக்கு வெளிப்படும் தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் விளக்குவதற்கு சரியான வழக்கு அபெர்டீன் நிரூபிக்கும் மைதானம் என்பது அமெரிக்க இராணுவ ஆயுத மேம்பாடு மற்றும் சோதனை மையமாகும் இது மேரிலாந்தில் உள்ள இராணுவ தளத்தில் சிவிலியன் அல்லாத பணியாளர்களால் அணுக முடியாதது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அபெர்டீன் இரசாயன ஆயுதங்களை உருவாக்கவும் சோதனை செய்யவும் பயன்படுத்தப்பட்டது இந்த இரசாயனங்கள் சிலவற்றை சேமிப்பதற்கும் அகற்றுவதற்கும் அபெர்டீன் பயன்படுத்தப்பட்டது இந்த வழக்கில் நிரூபிக்கப்பட்ட மைதானத்தில் உள்ள பைலட் ஆலையில் 3 சிவில் மேலாளர்கள் உள்ளனர் கார்ல் கெப் பைலட் ஆலையின் மேலாளர் வில்லியம் டீ இரசாயன ஆயுத மேம்பாட்டுக் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் ராபர்ட் லென்ட்ஸ் இரசாயன ஆயுதங்களுக்கான உற்பத்தி செயல்முறைகளை உருவாக்கும் பொறுப்பில் இருந்தவர் 1983 மற்றும் 1986 க்கு இடையில் பைலட் ஆலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தீவிரமான பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டின இந்த அபாயங்களில் திறந்த கொள்கலன்களில் விடப்படும் புற்றுநோய் மற்றும் எரியக்கூடிய பொருட்கள் ஒரே அறையில் சேமித்து வைக்கப்படும் ஒன்றாகக் கலக்கும்போது உயிருக்கு ஆபத்தானதாக மாறக்கூடிய இரசாயனங்கள் அடங்கும் நச்சு இரசாயனங்கள் பீப்பாய்கள் கசிந்தும் பெயரிடப்படாத இரசாயன கொள்கலன்கள் இருந்தன உள்ளூர் ஆற்றில் 200 கேலன் அமிலத்தை கசிந்த கந்தக அமிலத்தை சேமிக்க பயன்படுத்தப்படும் வெளிப்புற தொட்டியும் இருந்தது இந்த சம்பவம் மாநில மற்றும் கூட்டாட்சி பாதுகாப்பு விசாரணைகளை தூண்டியது இது போதுமான இரசாயன தக்கவைப்பு டைக்குகளை வெளிப்படுத்தியது மற்றும் இரசாயன அபாயங்களைக் கொண்டிருக்கும் மற்றும் செயல்முறையளிப்பதற்கான ஒரு அமைப்பு அது துருப்பிடித்து கசிந்தது ஜூன் 1988 இல் 3 பொறியாளர் மேலாளர்கள் RCRA ஐ மீறியதற்காக குற்றம் சாட்டப்பட்டனர் இது வள பாதுகாப்பு மற்றும் மீட்புச் சட்டமாகும் RCRA 1976 இல் காங்கிரஸால் நிறைவேற்றப்பட்டது மற்றும் கழிவுகளில் இருந்து முக்கியமான வளங்களை மீட்டெடுப்பதற்கான ஊக்குவிப்புகளை வழங்கும் நோக்கம் கொண்டது வளங்களைப் பாதுகாத்தல் மற்றும் அபாயகரமான கழிவுகளை அகற்றுவதைக் கட்டுப்படுத்துதல் RCRA திட அபாயகரமான கழிவுகளை கொட்டுவதை தடை செய்தது மற்றும் அபாயகரமான கழிவுகளை அகற்றுவதற்கான வழிகாட்டுதல்களை மீறியதற்காக குற்றவியல் தண்டனைகளை உள்ளடக்கியது ஆலை சேமிப்பு நடைமுறைகள் சட்டவிரோதமானது என்பது தங்களுக்குத் தெரியாது என்று 3 மேலாளர்கள் கூறினர் பைலட் ஆலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளின்படி அவர்கள் விஷயங்களைச் செய்தார்கள் சுவாரஸ்யமாக இது ஒரு கிரிமினல் வழக்கு என்பதால் மேலாளரின் பாதுகாப்புச் செலவை இராணுவத்தால் ஈடுசெய்ய முடியவில்லை மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களைத் தற்காத்துக் கொள்ள பெரும் செலவைச் சந்தித்தனர் 1989 ஆம் ஆண்டில் 3 பொறியாளர் மேலாளர்கள் அபாயகரமான கழிவுகளை சட்டவிரோதமாக சேமித்து சுத்திகரித்த மற்றும் அகற்றியதற்காக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் இந்த 3 பேரும் உண்மையில் பாதுகாப்பற்ற முறையில் ரசாயனங்களைக் கையாண்டவர்கள் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் ஆலையின் மேலாளர்கள் என்ற முறையில் ரசாயனங்கள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன என்பதற்கும் பாதுகாப்பு உபகரணங்களைப் பராமரிப்பதற்கும் 3 பேர்தான் பொறுப்பு இந்த குற்றங்களுக்கான சாத்தியமான தண்டனை 15 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை மற்றும் 750000 அபராதம் கெப் டீ மற்றும் லென்ட்ஸ் ஆகியோர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் தகுதிகாண் மற்றும் 1000 மணிநேர சமூக சேவை தண்டனையாக விதிக்கப்பட்டது தண்டனைகளின் ஒப்பீட்டு மென்மையானது ஒவ்வொன்றும் ஏற்கனவே ஏற்படுத்திய பெரிய நீதிமன்றச் செலவுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த வழக்கின் அடிப்படையில் நாம் என்ன பார்க்க முடியும் இந்த விவாதத்தில் பல்வேறு அடுக்குகள் உள்ளன இதில் பல்வேறு தரப்பினரும் அதில் ஈடுபட்டுள்ள பல்வேறு பங்குதாரர்களும் முதலில் பைலட் ஆலை இரண்டாவதாக ரசாயனங்கள் சேமித்து வைக்கப்படும் விதம் என்பதை அங்கிருந்து பார்க்க முடிகிறது மூன்றாவதாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்பற்ற பராமரிப்பிற்கு பொறுப்பாக இருந்த 3 பேர் பாதுகாப்பற்ற பராமரிப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டனர் மேலும் தங்களைத் தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு உரிமை உண்டு எனவே நாம் நல்லொழுக்க நிலையில் இருந்து பார்த்தால் அதற்கும் வேறு ஒரு அடுக்கு உள்ளது எனவே நாம் ஆரம்பத்தில் இருந்தே வழக்கிற்குச் சென்றால் அதைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே நாங்கள் அங்கு காண்பது என்னவென்றால் நீங்கள் படிப்படியாகச் சென்றால் மேரிலாந்தில் உள்ள இராணுவத் தளத்தில் அமைந்துள்ள இந்த ஆயுத மேம்பாட்டு மைதானம் மற்றும் சோதனை மையம் சிவிலியன் அல்லாத ஊழியர்களால் அணுகப்படவில்லை எனவே பெரிய சமுதாயத்தின் பொதுமக்களான ஜெப் க்கு தொழிற்சாலைக்குள் உண்மையில் விஷயங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பது தெரியாது எனவே அது குறித்து எந்த தகவலும் இல்லை ஏனென்றால் சிவிலியன் அல்லாத ஊழியர்களுக்கு அணுகல் இல்லை இரண்டாம் உலகப் போரில் அபெர்டீன் இரசாயன ஆயுதங்களை உருவாக்கவும் சோதிக்கவும் பயன்படுத்தப்பட்டதால் அபெர்டீன் இந்த இரசாயனங்கள் சிலவற்றை சேமிப்பதற்கும் அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் உள்ளே விஷயங்கள் எவ்வாறு செயலாக்கப்பட்டன அது எப்படி நடந்துகொண்டிருக்கிறது என்பதும் உரிய நடைமுறைகள் எங்கு பின்பற்றப்பட்டன என்பதும் தெரியவில்லை எனவே இந்த வழக்கு நிரூபிக்கும் மைதானத்தில் உள்ள பைலட் ஆலையில் மீண்டும் 3 சிவில் மேலாளர்களை உள்ளடக்கியது எனவே பைலட் ஆலையின் மேலாளர் கார்ல் கெப் இரசாயன ஆயுதங்கள் மற்றும் மேம்பாட்டுக் குழுவின் தலைவராக இருந்த வில்லியம் டீ மற்றும் ரசாயன ஆயுதங்களுக்கான உற்பத்தி செயல்முறைகளை உருவாக்கும் பொறுப்பில் ராபர்ட் லென்ட்ஸ் இருந்தார் எனவே 1983 மற்றும் 1986 க்கு இடையில் இந்த ஆலைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அவை கடுமையான பாதுகாப்பு அபாயங்கள் என்று சுட்டிக்காட்டியது மற்ற ஆபத்துகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த ஆபத்துக்கு யார் காரணம் என்ற கேள்வி இங்கு எழுகிறது குறிப்பிட்ட நிறுவனத்தில் பின்பற்றப்படும் பாதுகாப்பற்ற செயல்முறைகளால் சமூகத்திற்கு ஏற்படும் தீமைகள் ஆகியவற்றின் பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் நாம் சென்றால் பொருட்கள் எவ்வாறு சேமிக்கப்பட்டன என்பதில் இந்த நபர்களின் பொறுப்பற்ற செயல் இருக்கலாம் மேலும் பொருட்களை மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் சேமிப்பதிலிருந்தோ அல்லது செயல்முறைகளைப் பின்பற்றாமல் இருப்பதிலிருந்தோ பாதுகாப்பு ஆபத்துக்களுக்கு யாரோ ஒருவர் செலுத்த வேண்டிய செலவு இது பெரும்பான்மையான மக்களுடன் தொடர்புடையது பொதுவாக சுற்றுச்சூழல் பின்னர் பயனுள்ள கண்ணோட்டத்தில் ஆம் இந்த நபர்கள் பொறுப்பு என்று நாம் கூறலாம் மேலும் அவர்களின் செயலின் நன்மைகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் செயலின் சமூக செலவு அதிகமாக உள்ளது இது நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அல்லது பொருட்களை பாதுகாப்பாக சேமிப்பதில் சரியான செயல்முறைகளைப் பின்பற்றாமல் பணத்தை மிச்சப்படுத்தலாம் மேலும் இந்தச் செயல்கள் மற்றும் பாதுகாப்பற்ற செயல்களுக்கு தங்களைப் பொறுப்பாளிகளாகக் காட்டி அவர்கள் மீது அபராதம் விதிப்பது சரியான முடிவு ஆனால் மீண்டும் நாம் உரிமைக் கண்ணோட்டம் மற்றும் கடமைகளின் கண்ணோட்டத்தின்படி சென்றால் இங்குள்ள விவாதத்தின் மூலம் இதைச் செய்வது போல் பார்த்தால் ஜூன் 1988 இல் 3 பொறியாளர் மேலாளர்கள் RCRA மீறியதற்காக குற்றஞ்சாட்டப்பட்டனர் எனவே இந்த 3 மேலாளர்கள் ஆலை சேமிப்பு நடைமுறைகள் சட்டவிரோதமானது என்பது தங்களுக்குத் தெரியாது என்றும் பைலட் ஆலையின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளின்படி அவர்கள் விஷயங்களைச் செய்ததாகவும் கூறுகிறார்கள் எனவே இதுதான் நடக்கும் இந்த நபர்களில் 2 பேர் தங்கள் அறியாமையைப் பற்றி கூறுவது அல்லது தங்களுக்குத் தெரியாது என்று சொல்வது சரிதான் மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளின்படி அவர்கள் நினைத்ததைச் செய்தார்கள் ஆனால் அது சட்டவிரோதமானது என்று அவர்களுக்குத் தெரியாவிட்டால் அதற்கான கடமைக்கான அவர்களின் கேள்விக்கு அது பதிலளிக்கவில்லை பின்னர் அவர்கள் ஏன் அதைக் கேட்கவில்லை அவர்களுக்கு RC RA சட்டம் தெரியாது RCRA வின் வழிகாட்டுதல்களைப் பின்பற்றாமல் காரியங்கள் நடந்திருந்தால் இந்த விஷயங்களைப் பற்றிச் சொல்வதில் இருந்து அவர்களைத் தடுத்து நிறுத்தியது எது பாதுகாப்பற்ற செயல்முறைகள் மற்றும் இந்த விஷயங்களைப் பற்றி அவர்கள் ஏன் கேட்கவில்லை ஏனெனில் பொறியாளர்களாகிய நாம் பொது மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலைப் பெருமளவில் ஆராய்வது மற்றும் ஏதேனும் அபாயகரமான செயல்கள் நடைபெறுவதைப் பற்றிப் புகாரளிப்பது ஒரு பொறியாளரின் முதன்மைக் கடமையாகும் எனவே இங்கேயும் உரிமையின்படி அவர்கள் கூறியிருப்பதைக் காணும்போது தங்களைக் காப்பாற்றிக் கொள்வதும் தங்கள் அறியாமையைக் கூறிக் கொள்வதும் பொதுவாக இருக்கும் நடைமுறையை நாங்கள் பின்பற்றியது போல் சொல்வதும் அவர்களின் உரிமை ஆனால் சரியான உண்மைகளைத் தெரிந்துகொள்வது மற்றும் தாங்கள் கவனித்த முரண்பாடுகளைப் புகாரளிப்பது போன்ற கடமையைச் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் மீண்டும் நாம் இங்கே பார்க்கிறோம் நீங்கள் இந்த வரிக்கு செல்லும்போது சுவாரஸ்யமாக இது ஒரு கிரிமினல் வழக்கு என்பது போல மேலாளரின் பாதுகாப்புச் செலவை இராணுவத்தால் ஈடுகட்ட முடியவில்லை மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களைத் தற்காத்துக் கொள்ள பெரும் செலவைச் சந்தித்தனர் எனவே இங்கே மீண்டும் நாம் ஓரளவிற்கு நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் ஊழியர்களாக இருப்பதால் அவர்களின் நிறுவனத்திடமிருந்து ஆதரவைப் பெறுவதற்கான அவர்களின் உரிமை மதிக்கப்படவில்லை மற்றும் இராணுவத்தால் அதைச் செய்ய முடியவில்லை பணம் செலுத்துவது ஊழியர்களுக்கான கடமையாகும் அவர்களின் பாதுகாப்பு எனவே நீங்கள் முதலாளி மற்றும் பணியாளரின் தொடர்புடைய உரிமைகள் மற்றும் கடமைகளைப் பற்றி பேசும்போது இந்த உரிமைகள் மற்றும் கடமைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டதா என்று நீங்கள் பேசும்போது இந்த மக்கள் பொதுமக்கள் மற்றும் அவர்கள் இராணுவமாக இருந்ததால் இது குற்றவியல் வழக்கு என இருக்கலாம் இந்த கொள்கை அளவிலான விவாதம் அல்லது முரண்பாடுகள் காரணமாக இந்த முதலாளி மற்றும் பணியாளர் உரிமைகள் மற்றும் கடமைகள் சரியான முறையில் மதிக்கப்படவில்லை எனவே 1989 ஆம் ஆண்டில் அபாயகரமான கழிவுகளை சுத்திகரிப்பு மற்றும் அகற்றுதல் ஆகியவற்றை சட்டவிரோதமாக சேமித்து வைத்ததாக 3 பொறியாளர் மேலாளர்கள் மீது விசாரணை செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது உண்மையில் பாதுகாப்பற்ற முறையில் இரசாயனங்களை கையாண்டவர்கள் இவர்கள்தான் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் ஆலையின் மேலாளர்கள் என்ற முறையில் ரசாயனங்கள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன என்பதற்கும் பாதுகாப்பு உபகரணங்களைப் பராமரிப்பதற்கும் 3 பேரும் இறுதியில் பொறுப்பு எனவே இந்த வரி முக்கியமானது இது நமது கடமைப் பொறுப்பின் ஒரு பகுதியாக இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அபாயகரமான சம்பவங்கள் மற்றும் நிகழ்வுகள் நிகழ்வதைக் குறைப்பதற்கு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே பொறியாளர்களின் முதன்மைக் கடமையாகும் எனவே அவர்கள் நேரடியாக விஷயங்களைச் செய்யாவிட்டாலும் அவர்கள் மேலாளர்களாக இருப்பதால் இந்த பாதுகாப்பற்ற செயல்களுக்கு இந்த பொறுப்புகளை அவர்கள் ஏற்க வேண்டும் இந்தக் குற்றங்களுக்கான சாத்தியமான தண்டனை 15 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனையாகும் மேலும் 750000 டாலர் வரை அபராதம் Gepp Dee மற்றும் Lentz ஆகியோர் குற்றவாளிகள் எனக் கண்டறியப்பட்டு 3 ஆண்டுகள் தகுதிகாண் மற்றும் 1000 மணிநேர சமூக சேவைக்கான தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனைகளின் ஒப்பீட்டு மென்மையானது ஒவ்வொன்றும் ஏற்கனவே ஏற்படுத்திய பெரிய நீதிமன்றச் செலவுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே வலியைப் பகிர்ந்து கொள்ளும்போது தீங்குகள் மற்றும் பிடிக்கும் போது தண்டனை விதிக்கப்பட்ட தரப்பினருக்கு எங்கள் கடமையை நீங்கள் எடுத்துக் கொண்டதைப் போலவே இருக்கலாம் எனவே அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகளுக்கு ஒரு பெரிய தொகையை செலவழித்ததால் அது அழுதால் கூட 15 ஆண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் டாலர் வரை 7000 என்பது 750000 ஆகும் ஆனால் இங்கே அவர்கள் வைத்திருப்பதால் இதை அவர்கள் நேரடியாக செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் மேலாளர்களாக இருப்பதால் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் ஏற்கனவே ஒரு பெரிய அளவிற்கு தீங்கு விளைவித்துள்ளனர் அதை நாம் சமமாகச் சொல்ல முடியாது என்றாலும் நீதிமன்றத்தால் வலியைப் பகிர்ந்து கொள்வதற்கு சமமானதாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம் எனவே இங்கே அபராதம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைக்கப்பட்டது மேலும் இந்த 3 பேருக்கும் அநீதி இழைக்காமல் அந்த செலவில் ஒரு பகுதியை சமன் செய்ய தகுதிகாண் மற்றும் 1000 மணிநேர சமூக சேவை அங்குதான் மீண்டும் நீதி மற்றும் நியாயம் பற்றிய கேள்வி எழுகிறது எனவே நீதி மற்றும் செயல்முறைகளின் நியாயம் பற்றி நாம் பேசும் மற்றொரு கோட்பாடு இது விளைவு சரியாக உள்ளதா செயல்முறை சரியாக உள்ளதா என்பதை உள்ளடக்கியது எனவே இந்தச் செயல்பாட்டில் நியாயம் உள்ளதா அது நியாயமானதா இல்லையா என்பதைக் கண்டறிய அனைத்து சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு அது வழங்கப்பட்ட விதமும் அபராதத் தொகையும் சரியான முறையில் சமநிலையில் இருக்க வேண்டும் அதனால்தான் இது நீதிக்கான செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது அதை விநியோக நீதியாக எடுத்துக் கொண்டாலும் சரி அல்லது நடைமுறை நீதியாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் சரி எனவே இங்கே விநியோக நீதியைப் பொருத்தவரை அது கவனிக்கப்பட்டது ஏனென்றால் கடைசி வரியைப் பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றச் செலவில் ஏதோ பெரிய தொகையைச் செலவழித்துள்ளனர் எனவே அவர்கள் சமூக சேவை மற்றும் 3 வருட தகுதிகாண் போன்றவற்றின் அடிப்படையில் அபராதத்துடன் சமநிலைப்படுத்தப்பட்டதைப் போன்றவர்கள் நாம் நடைமுறை நீதியைப் பற்றி பேசினால் ஆம் எனவே அவர்கள் உரிமைகள் மற்றும் கடமைகளாக இருக்கக்கூடிய பொறுப்பை அவர்கள் சொந்தமாக வைத்திருக்க வேண்டியிருந்தது நடைமுறை நீதி மற்றும் செயல்முறைகளின் நியாயத்தன்மைக்கு நாங்கள் முன்னுரிமை அளித்துள்ளோம் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்று நாம் பேசினால் நேரடி ஆதாரம் இல்லை இவர்கள் குற்றவாளிகள் பிறகு ஏன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவ்வாறு செய்வது சரியான செயல் அல்ல எனவே அது வழக்கை எடுக்கும் வேறு திருப்பத்தை எடுக்கும் ஆனால் நாம் அதை எடுத்துக் கொண்டால் அவர்கள் மேலாளர்கள் என்ற நிலைப்பாட்டால் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்புப் பிரச்சினைகளைக் கவனிப்பது பொறியாளர்களின் முதன்மைக் கடமையாகும் எனவே இந்த பாதுகாப்பற்ற செயல்முறைகளில் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனவே அதற்கான பொறுப்பை அவர்களே ஏற்க வேண்டும் ஏனென்றால் அது அவர்களின் முக்கிய கடமையின் ஒரு பகுதி அதைச் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது எனவே இங்கே கடமை மற்ற விஷயங்களை நெறிமுறை முடிவெடுக்கும் வழிகளை மீறுகிறது எனவே குறிப்புக்கான பிற நெறிமுறைக் கோட்பாடுகள் லாரன்ஸ் கோல்பெர்க்கின் Lawrence Kohlberg's தார்மீக பகுத்தறிவு வளர்ச்சியின் கோட்பாடு ஆகும் இது ஜீன் பேஜெட்டின்Jean Paget's வளர்ச்சி நிலைகளின் கோட்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலும் எங்களிடம் அறிவாற்றல் முரண்பாடு மற்றும் நெறிமுறை பகுத்தறிவு கோட்பாடு உள்ளது இது ஃபெஸ்டிங்கரால் முன்மொழியப்பட்டது எனவே இவைகளை நாங்கள் மீண்டும் வருவோம் அதாவது விரிவுரை என அடுத்தடுத்த விவாதங்கள் பல சமயங்களில் முன்னேற்றம் தனிநபர்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் எதிர்கால வழக்குகளைப் பற்றி விவாதிக்கும்போது முடிவெடுப்பதில் எதிர்கொள்ளும் தடுமாற்றம் பற்றி பேசுவோம் நாங்கள் மீண்டும் இந்த கோட்பாடுகளுக்கு வருவோம் ஏனெனில் சில சமயங்களில் ஒரு தனிநபரின் முடிவு நாம் எந்த தார்மீக வளர்ச்சியை அடைந்துள்ளோம் என்பதைப் போன்ற நிலைகளைப் பொறுத்தது ஒரு நபர் அடைந்திருக்கும் தார்மீக முதிர்ச்சியின் நிலைகளில் இருந்து ஒரு பிரச்சனையை நாம் எவ்வாறு காட்சிப்படுத்துவது மேலும் இது கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சியின் தார்மீக பகுத்தறிவு கோட்பாட்டால் விவாதிக்கப்படுகிறது மேலும் இது தனிநபர் வாழ்க்கையில் முன்னேறும்போது தனிநபர்களின் வளர்ச்சியின் கட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த தார்மீக பகுத்தறிவு எவ்வாறு உருவாகிறது அறிவாற்றல் மாறுபாடு மற்றும் நெறிமுறை பகுத்தறிவு இவை மீண்டும் எமக்கு நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது மீண்டும் சிக்கல்களாகும் ஒருவேளை உங்களிடம் இருந்தால் அதற்கான தீர்வுகளை நாங்கள் தர்க்கப்படுத்துகிறோம் உங்கள் 2 சிந்தனை செயல்முறைகளில் ஒரு முரண்பாட்டில் ஒரு குழப்பம் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் பின்னர் அதை எப்படி தீர்க்க முயற்சி செய்கிறீர்கள் மற்றும் உங்கள் இறுதி முடிவை எடுப்பீர்கள் இதைத்தான் ஃபெஸ்டிங்கர் பரிந்துரைத்துள்ளார் அதற்குப் பிறகு வேறு மாதிரியான நல்ல பாதை மாதிரி உள்ளது இந்த கோட்பாட்டிற்கு நாங்கள் மீண்டும் வருவோம் எங்கள் அடுத்தடுத்த விவாதங்களில் மீண்டும் மீண்டும் அதைப் பார்வையிடுவோம் அங்கு நாங்கள் அதிக யூகங்களைக் கையாள்வோம் இந்த பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைகள் ஒவ்வொன்றின் முடிவிலும் அல்லது 2 3 விரிவுரைகளின் முடிவில் இந்த சிறிய வழக்குகளைப் பற்றி விவாதிப்போம் ஏனென்றால் நாம் சூழ்நிலைகள் மற்றும் வழக்குகளைப் பற்றி விவாதிக்கும் வரை நாம் குழப்பத்தை புரிந்து கொள்ள முடியாது நடக்கும் மோதல் இந்த நெறிமுறை முடிவெடுக்கும் தூண்களின் அடிப்படையில் நாம் எவ்வாறு ஒரு நெறிமுறை முடிவை எடுக்க முடியும் இந்த அறிவாற்றல் கோளாறுகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் இருக்கும் வளர்ச்சியின் நிலைகளின் அடிப்படையில் நெறிமுறை சங்கடங்களை எவ்வாறு தீர்க்கலாம் அல்லது நாம் பார்க்கப்போகும் மற்ற கோட்பாடுகள் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு விடை காணும் தீர்வைக் கண்டறிய முயற்சி செய்யலாம் அதனால் நாம் ஒரு முடிவுக்கு வருவது இணைக்கப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அடுத்த விரிவுரைகளில் சந்திப்போம்